நாம் இதுவரை பல பேஸிக் ஆம்பிளிஃபைர் டோபாலஜிகளைப் படித்துள்ளோம் இவை அனைத்திலும் நாம் இன்புட் அவுட்புட் உறவை ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் சர்க்யூட்களைப் பயன்படுத்தி பெற்றோம் இது லீனியர் ஆக இருந்தது இன்புட் அவுட்புட் உறவும் லீனியர் ஆகும் இப்போது MOS டிரான்சிஸ்டர் உண்மையில் நான் லீனியர் சாதனம் மற்றும் சிக்னல் பெரியதாக மாறும்போது லீனியர் தோராயமானது உடைந்து விடும் என்பதை நாம் அறிவோம் இப்போது எவ்வளவு பெரியது அதை தீர்மானிப்பது கடினமான விஷயம் சிக்னல் அளவு அதிகரிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் நான் லீனியர் ப்ரோடக்ட் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது மேலும் சில சமயங்களில் அவை மிகவும் பெரியதாகி அவை இனி பொறுத்துக்கொள்ள முடியாது எனவே எவ்வளவு பெரிய சிக்னல் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஆம்பிளிஃபைர்க்கு செலுத்தலாம் அல்லது கடுமையான நான் லீனியர்க்கு செல்லாத மற்ற சதானத்திற்கு செலுத்தலாம் எனவே ஒரு ஆம்பிளிஃபைர் அல்லது வேறு ஏதேனும் எலெக்ட்ரானிக் சர்க்யூட்களில் அதிகபட்ச இன்புட் ஆம்ப்ளிடியூட் நான் லீனியர் தன்மையால் வரையறுக்கப்படுகிறது இன்புட் ஆம்ப்ளிடியூட் அதிகரிக்கும் போது நான் லீனியர் ப்ரோடக்ட் அதிகரிக்கும் அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் VpCosωt ஐ லீனியர் சாதனத்தில் பயன்படுத்தினால் அவுட்புட் அதே பிரிக்குயின்சியில் சைனூசாய்டாக இருக்கும் அது பேஸ் ஷிப்ட் ஆகலாம் மற்றும் அதன் ஆம்ப்ளிடியூட் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அவை வேறு ஒன்றும் இருக்காது அதே பிரிக்குயின்சியில் ஒரு சைனாய்டு மட்டுமே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நான் லீனியர் சாதனத்தில் வைத்தால் நமது ஆம்பிளிஃபைர் நிச்சயமாக நான் லீனியர் என்பதை நாம் அறிவோம் இன்புட்டின் அதே பிரிக்குயின்சியில் நம்மிடம் ஒரு காம்போனென்ட் இருக்கும் ஆனால் பொதுவாக இன்புட்டின் அனைத்து ஹார்மோனிக்ஸ்களும் இருக்கும் லீனியர் சர்க்யூட்களில் இது ஒருபோதும் நடக்காது இவை நான் லீனியர் ப்ரோடக்ட்கள் இப்போது நீங்கள் இன்புட் சிக்னல் அளவை அதிகரிக்கும் போது இந்த ப்ரோடக்ட்களும் அதிகரிக்கும் ஒரு கட்டத்தில் அவை மிகப் பெரியதாகி அடிப்படையில் நீங்கள் இனி ஆம்பிளிஃபைர்யைப் பயன்படுத்த முடியாது இப்போது இந்த நான் லீனியர் ப்ரோடக்ட்டின் மதிப்பு எவ்வளவு பெரியதுவரை அனுமதிக்க முடியும் அது சூழலைப் பொறுத்தது இது அடிப்படையின் ஒரு சதவீதமாக இருக்கலாம் அது 0 1 சதவீதமாக இருக்கலாம் எனவே அதைப் பற்றிய பொதுவான அறிக்கையை நாம் செய்ய முடியாது எனவே பொதுவாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நான் லீனியர் ஐ உள்ளடக்கிய டிடெய்ல்ட் சர்க்யூட் சிமுலேஷன் ஐ நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் பொதுவாக ஃபோரியர் அனாலிசிஸ்ஸைப் பயன்படுத்தி டிஸ்டார்சன் ப்ரோடக்ட்டைப் பாருங்கள் பின்னர் நீங்கள் ஒரு கையில் வைத்திருக்கும் அளவுகோல்களின் அடிப்படையில் இன்புட்டிற்கு சில லிமிட்களை அமைக்கிறீர்கள் சில பயன்பாட்டில் இருக்கலாம் நீங்கள் விரும்பும் நான் லீனியர் ப்ரோடக்ட்டின் ஆம்ப்ளிடியூட் ஆனது அடிப்படையின் ஆயிரத்தில் ஒரு மடங்கு அடிப்படையின் 1 சதவீதத்தில் இருக்க வேண்டும் இப்போது அத்தகைய அனாலிசிஸ்ற்கு நீங்கள் நான் லீனியர் சர்க்யூட்களை அப்படியே அனாலிசிஸ் செய்ய வேண்டும் நீங்கள் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் சர்க்யூட்டை பயன்படுத்த முடியாது இது லீனியர் ஆனால் நமது ஆம்பிளிஃபைர்ககளுக்குப் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச சிக்னலைக் குறிப்பிடுவதற்கான வழியை நாம் இன்னும் விரும்புகிறோம் நீங்கள் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்யை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய சிக்னல் நிலை என்ன என்பதை நீங்கள் கூற முடியும் மேலும் முக்கியமாக நீங்கள் இரண்டு வெவ்வேறு வடிவமைப்புகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒரே கெய்ன்னிற்காக இரண்டு பேர் காமன் சோர்ஸ்ப் ஆம்பிளிஃபைர்களை வடிவமைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்து எந்த ஒன்று பெரிய சிக்னலை ஏற்கலாம் என்று சொல்லலாம் வடிவமைப்பிற்கும் இது முக்கியமானது இந்த அனாலிசிஸ் அனைத்தையும் நீங்கள் செய்து 100 மில்லி வோல்ட் இன்புட்டைப் பயன்படுத்த முடியும் என்று முடிவுசெய்து நான் லீனியர் ப்ரோடக்ட் மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் மேலும் அதை எப்படி பெரிதாக்குவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் 200 மில்லி வோல்ட் இன்புட்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் எனில் சர்க்யூட்டில் நீங்கள் என்ன மாற்ற வேண்டும் எனவே இது ஆம்பிளிஃபைர்களின் ஸ்விங் லிமிட்ஸ் என அழைக்கப்படும் விவாதத்திற்கு நம்மைக் கொண்டுவருகிறது உண்மையான லிமிட்ஸ் நான் லீனியர் டிஸ்டர்ஸன் ப்ரோடக்ட்டை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் அவை சூழலைப் பொறுத்தது என்பதால் இந்த ஸ்விங் லிமிட்ஸ்களைப் பயன்படுத்துவோம் எந்தச் சர்க்யூட்க்கும் தெளிவின்றி குறிப்பிடலாம் மேலும் அவை MOS டிரான்சிஸ்டரை ஸேச்சுரேஷன் பகுதியில் வைத்திருக்கும் முயற்சியை அடிப்படையாகக் கொண்டவை நமது MOS டிரான்சிஸ்டர் ஒரு நல்ல ஆம்பிளிஃபைர்யாக செயல்பட ஸேச்சுரேஷன் பகுதியில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே டிஸ்டர்ஸன் ப்ரோடக்ட்கள் எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பதற்குப் பதிலாக இன்புட் சிக்னலின் லிமிட்களைப் பார்க்கிறோம் இது டிரான்சிஸ்டரை இன்னும் ஸேச்சுரேஷன் பகுதியில் வைத்திருக்கும் அனைத்து டிரான்சிஸ்டர்களும் ஸேச்சுரேஷன் பகுதியில் இருக்கும் வகையில் இன்புட் சிக்னல் அல்லது அவுட்புட் சிக்னலின் அடிப்படையில் லிமிட்டை நீங்கள் குறிப்பிடலாம் இப்போது காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்களை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் இன்புட் சோர்ஸ்ஸின் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ்ற்கும் Rs இந்த R1 மற்றும் R2 க்கும் இடையே உள்ள வோல்ட்டேஜ் பிரிவைத் தவிர்க்க நான் Rs ஜீரோவாக இருக்கும் என்று கருதுகிறேன் இது எந்த அடிப்படை வகையிலும் விவாதத்தை மாற்றாது மேலும் நான் சோர்ஸ் பீட்பேக் பையாசிங்களைப் பயன்படுத்துகிறேன் மேலும் நான் பெரிய கப்பாசிட்டரைப் பயன்படுத்துகிறேன் அதனால் சோர்ஸ் டெர்மினல் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் என்னிடம் சில RD மற்றும் சில RL உள்ளது இது 50 kΩ மற்றும் இதுவும் 50 kΩ என்றும் 15 வோல்ட் சப்ளையைப் பயன்படுத்தவும் மற்றும் இந்த கரண்ட் சோர்ஸ் 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆகும் இப்போது அனைத்து கப்பாசிட்டர்களும் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதனால் அவை சிக்னல் பிரிக்குயின்சியில் ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுவதாகவும் கருதுகிறேன் எனவே உங்களிடம் 200 மைக்ரோ ஆம்பியர்களுடன் 15 வோல்ட் இருந்தால் RD இன் குறுக்கே 10 வோல்ட் ட்ராப் ஆகிறது மேலும் கிரவுண்ட்டைப் பொறுத்தவரை இந்த வோல்ட்டேஜ் 5 வோல்ட்டாக இருக்கும் மேலும் R2 பை R1 பிளஸ் R2 என்பது 4 பை 15 என்று நான் கருதுகிறேன் அதாவது டிரான்சிஸ்டரின் கேட்டில் உள்ள பையாஸ் வோல்ட்டேஜ் ஆனது 4 வோல்ட்டுகளாக இருக்கும் டிரான்சிஸ்டர் ஸேச்சுரேஷன் பகுதியில் இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஏனெனில் ட்ரைன் வோல்ட்டேஜ் கேட் வோல்ட்டேஜ்ற்கு மேலே உள்ளது கேட் வோல்ட்டேஜ் 4 வோல்ட்டாக இருந்தால் ட்ரைன் ஆனது கேட் ஐ விட ஒரு திரஸ்சோல்ட் வோல்ட்டேஜ் குறையும் ட்ரைன் 3 வோல்ட்டுக்கு குறைந்தால் அது ட்ரையோட் பகுதியின் விளிம்பை அடையும் மேலும் கீழே குறைந்தால் அது ட்ரையோட் பகுதிக்குள் செல்லும் எனவே இப்போது அது மிகவும் ஸேச்சுரேஷன் பகுதியில் உள்ளது சோர்ஸ் வோல்ட்டேஜ் என்ன என்றால் இப்போது நான் அதைச் செய்ய மாட்டேன் நான் எப்போதும் கருதுவது போல் அதே டிரான்சிஸ்டரை இப்போதும் கருதுகிறேன் இது ஒரு வோல்ட் ஸ்கொயர்க்கு 100 மைக்ரோ ஆம்பியர்களின் mu n C ஆக்ஸ் மற்றும் 1 இன் W L கொண்ட டிரான்சிஸ்டர் மற்றும் 1 திரஸ்சோல்ட் வோல்ட்டேஜ் எனவே 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் பயாஸ் கரண்ட்டிற்கு டிரான்சிஸ்டரின் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது 3 வோல்ட்டாகவும் சோர்ஸ் ஆனது 1 வோல்ட்டாகவும் இருக்கும் இப்போது பார்ப்போம் அந்த Vi சைனூசாய்டல் சிக்னலை கற்பனை செய்வோம் மேலும் சைனூசாய்டல் சிக்னலை ஆம்பிளிஃபைர்யில் பயன்படுத்துகிறோம் இதுவே டைம் ஆக்ஸிஸ் நான் கேட் வோல்ட்டேஜ் VG ஐ பிளாட் செய்தால் ஆபரேட்டிங் பாய்ண்ட் வோல்ட்டேஜ் 4 வோல்ட் ஆகும் எனவே அதை இங்கே எங்காவது குறிக்கிறேன் இது 4 வோல்ட் அதற்கு மேல் நமக்கு அதே சிக்னல் உள்ளது இங்கு மொத்த வோல்ட்டேஜ் 4 வோல்ட் ப்ளஸ் Vi உடன் இருக்கும் ஏனெனில் என்னிடம் உள்ள Rs என்பது ஜீரோவிற்கு சமம் எனவே சிக்னல் பயன்படுத்தப்படும் போது கேட்டில் உள்ள சிக்னல் VG என்பது போல இருக்கும் இப்போது ட்ரைன் ஆபரேட்டிங் பாய்ண்ட் 5 வோல்ட் ஆகும் எனவே இது எங்காவது உள்ளது இது அளவிட வேண்டிய அவசியமில்லை இப்போது என்ன நடக்கிறது என்றால் Vi அதிகரிக்கும் போது VG அதிகரிக்கும் மற்றும் VG அதிகரிக்கும் போது சோர்ஸ் ஆனது நிலையான வோல்ட்டேஜ்ஜில் இருக்கும் ஏனெனில் இந்த C3 மிகப் பெரியதாக இருப்பதால் சோர்ஸ் ஆனது இன்க்ரிமெண்டல் ஆக கிரவுண்ட்டில் உள்ளது மற்றும் பெரிய சிக்னல் படத்தில் இதன் பொருள் என்னவென்றால் சோர்ஸ் ஆனது ஒரு வோல்ட்டில் நிலையானதாக இருக்கும் எனவே C3 ஒரு வோல்ட்டைத் தாங்கும் மிகப் பெரிய கப்பாசிட்டர்ரைத் தொடங்கியுள்ளது என்று நீங்கள் நினைக்கலாம் மேலும் சிக்னல் பயன்படுத்தப்படும்போதும் அது ஒரு வோல்ட்டில் இருக்கும் நாம் மதிப்பீடு செய்த அனைத்து அளவுகோல்களான C3 ஆனது gm பை ஒமேகா ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இது ஒரு வோல்ட்டில் இருக்கும் என்பதை இது உறுதி செய்யும் எனவே இது மாறாது எனவே கேட் வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் போது ட்ரைன் கரண்ட் அதிகரிக்கிறது மற்றும் ட்ரைன் கரண்ட் அதிகரிக்கும் போது ட்ரைன் கரண்ட் RD பேரலல் RL வழியாக பாயும் மற்றும் ட்ரைன் வோல்ட்டேஜ் கீழே குறையும் அல்லது ட்ரைன் இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ஆனது மைனஸ் gm RD பேரலல் RL மடங்கு Vi என்றும் நீங்கள் நினைக்கலாம் எனவே ட்ரைன் இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ஆனது 5 வோல்ட் ஆபரேட்டிங் பாய்ண்ட் வோல்ட்டேஜ்ஜில் மிகைப்படுத்தப்படும் அதைச் செய்தால் அது இன்புட்டிற்கு அவுட் ஆப் பேஸில் இருக்கும் அது இப்படி இருக்கும் இது மொத்த ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆகும் 5 வோல்ட் VD மற்றும் 4 வோல்ட் VG உடன் தொடங்கப்பட்டாலும் சுழற்சியின் ஒரு கட்டத்தில் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆனது கேட் வோல்ட்டேஜ்ற்கு கீழே குறைவதை இப்போது நீங்கள் பார்க்கலாம் போதுமான பெரிய இன்புட் சிக்னல்க்கு ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆனது ஒரு வோல்ட் அல்லது கேட் வோல்ட்டேஜ்ற்குக் ஒரு த்ரெஷோல்ட் வோல்ட் கீழே குறையும் மேலும் டிரான்சிஸ்டர் ஆனது ட்ரையோட் பகுதிக்குள் செல்லலாம் அது ஸேச்சுரேஷன் பகுதியிலிருந்து வெளியேறும் போது அதை லிமிட் ஆக எடுத்துக்கொள்கிறோம் டிரான்சிஸ்டர் ஆனது ட்ரையோட் பகுதிக்குள் செல்லும் Vi இன் மதிப்பு லிமிட்களில் ஒன்றாகும் எனவே Vi மேலே செல்லும்போது அது ட்ரையோட் பகுதிக்கு செல்லலாம் மேலும் இதேபோல் மற்ற திசையில் Vi கீழே குறையும்போது கேட் வோல்ட்டேஜ் கீழே குறைவதை நீங்கள் காணலாம் சோர்ஸ் வோல்ட்டேஜ் நிலையானது இப்போது டிரான்சிஸ்டர் ஐ இயக்குவதற்கு கேட் சோர்ஸ் வோல்டேஜ் ஆனது த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இன்புட் நெகட்டிவ் ஆக மாறினால் கேட் வோல்ட்டேஜ் நான்கு வோல்ட்டுகளுக்குக் கீழே குறையும் மற்றும் டிரான்சிஸ்டரின் VGS ஒரு த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ்ற்குக் கீழே செல்லலாம் எனவே டிரான்சிஸ்டர் துண்டிக்கப்படலாம் இதைப் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி கேட் வோல்ட்டேஜ் குறைவதால் ட்ரைன் கரண்ட்டும் குறையும் மற்றும் ட்ரைன் கரண்ட் ஜீரோவிற்குச் செல்லலாம் அது ஜீரோவிற்குச் சென்றால் டிரான்சிஸ்டர் துண்டிக்கப்பட்டதால் அவுட்புட் வோல்ட்டேஜ்ஜில் எதிர்கால மாற்றமாக இருக்கலாம் VG நெகட்டிவ் ஆக மாறுவதால் இந்த புள்ளிகளில் டிரான்சிஸ்டர் துண்டிக்கப்படலாம் அதாவது அது ஆஃப் நிலையை அடைகிறது இப்போது டிரான்சிஸ்டரில் கரண்ட் இருக்காது எனவே இது Vi க்கான குறைந்த லிமிட்டை அமைக்கிறது இது Vi க்கான நெகட்டிவ் லிமிட் ஆகும் எனவே ஒரு ஆம்பிளிஃபைர்யில் பயன்படுத்தப்படும் சிக்னல் லிமிட்க்குள் இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று டிரான்சிஸ்டரை ஸேச்சுரேஷன் பகுதியிலிருந்து ட்ரையோட் பகுதிக்கு வெளியேற்ற முடியும் மற்றொன்று அது துண்டிக்கப்படலாம் இந்த இரண்டு விளைவுகளின் அடிப்படையில் இன்புட் சிக்னலின் லிமிட்களை மதிப்பீடு செய்வோம் இவை ஒரு ஆம்பிளிஃபைர்யின் ஸ்விங் லிமிட்கள் ஆகும்